செக்கியூர் சிஸ்டம் இன்ஜினியரிங்க்கான வீடியோ விரிவுரைக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த வீடியோ சொற்பொழிவில் ரோஹம்மர் என அழைக்கப்படும் சமீபத்திய வன்பொருள் தாக்குதலைப் பார்ப்போம் இந்த தாக்குதல் டிராமில் சேமிக்கப்பட்ட பிட்களை அணுகாமல் அதை புரட்ட அதாவது மாற்ற மட்டுமே அனுமதிக்கும் இது ஒரு சமீபத்திய தாக்குதல் 2014 இல் கண்டுபிடிக்கப்பட்டது அதன் பின்னர் பயன்பாடுகள் மற்றும் அமைப்புகள் மீது பல்வேறு வகையான தாக்குதல்களைச் செய்ய இந்த நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு உள்ளன மேலும் இந்த தாக்குதலைத் தடுக்க சமீப காலங்களில் பல எதிர் நடவடிக்கைகள் உருவாக்கப்பட்டுள்ளன A lot of these slides are actually borrowed from Professor Onur Mutlu's talk in 2017 இந்த ஸ்லைடுகள் நிறைய உண்மையில் 2017 இல் பேராசிரியர் ஒனூர் முட்லுவின் பேச்சிலிருந்து கடன் வாங்கப்பட்டுள்ளன ரோஹம்மர் என்றால் என்ன என்பதை பற்றி அறிவதற்கு முன் டிராமின் ஒரு சிறிய பின்னணியை இப்பொழுது பார்ப்போம் டிராம் என்பது அமைப்புகளில் சீரற்ற அணுகல் நினைவுகளாக அல்லது ரேண்டம் ஆக்சஸ் மெமரியாக பயன்படுத்தப்படும் வழக்கமான கட்டமைப்புகளில் ஒன்றாகும் இந்த டிராம்கள் கொள்ளளவு நினைவுகள் அல்லது கெபாசிட்டிவ் மெமரி என்றும் அழைக்கப்படும் மற்றும் அவை இந்த மேட்ரிக்ஸில் ஒவ்வொரு முனையிலும் ஒரு மின்தேக்கியுடன் வரிசைகள் மற்றும் நெடுவரிசைகளுடன் அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு குறிப்பிட்ட டிராம் செல் இதுபோல் இருக்கும் அதாவது ஒரு டிரான்சிஸ்டர் மற்றும் அதனுடன் தொடர்புடைய மின்தேக்கி எனவே இந்த மின்தேக்கியில் 1 ஐ சேமிக்க வேண்டியிருக்கும் போது மின்தேக்கி சார்ஜ் செய்யப்படுகிறது மற்றும் மின்தேக்கத்தைப் படிக்க இந்த டிரான்சிஸ்டர் இயக்க நிலையில் இருக்க வேண்டும் அதேபோல் தரவு 1 அல்லது தரவு 0 மின்தேக்கியில் சார்ஜ் செய்யப்பட்டதா அல்லது வெளியேற்றப்பட்டதா என்பதை உண்மையில் இந்த குறிப்பிட்ட பிட் கோடு வழியாக படிக்கலாம் அடிப்படையில் மின்தேக்கியின் சார்ஜை இந்த நினைவக செல் 1 அல்லது 0 ஐ சேமிக்கிறதா என்பதை பொருத்து வரையறுக்கலாம் மற்றும் மின்தேக்கி போதுமானதாக இருக்க வேண்டும் மின்தேக்கிகளில் ஏற்படக்கூடிய சிக்கல் என்னவென்றால் மின்தேக்கியின் சார்ஜ் படிப்படியாக ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் கசியக்கூடும் இதனால் ஒரு டிராம் செல் அதன் சார்ஜை வைத்திருக்கும் பொருட்டு டிராம் செல்கள் அவ்வப்போது ரீசார்ஜ் செய்யப்பட வேண்டும் எனவே இதை அடைவதற்கு ஒரு சிறப்பு வெளிப்புற சுற்று டிராமில் உள்ள ஒவ்வொரு கலத்தையும் அவ்வப்போது வழிநடத்துகிறது மேலும் அதை மீண்டும் எழுதுகிறது இதன் மூலம்மின்தேக்கியின் சார்ஜை மீட்டமைக்கிறது இந்த புதுப்பிப்பு கட்டம் மின்தேக்கியின் மீதான சார்ஜ் மீட்டெடுக்கப்பட்டு நீண்ட காலத்திற்கு பராமரிக்கப்படுவதை உறுதி செய்கிறது எனவே இங்குள்ள இந்த வரைபடம் புதுப்பிப்பு எவ்வாறு நிகழ்கிறது என்பதைக் காட்டுகிறது மற்றும் புத்துணர்ச்சி பொதுவாக ஒரு டிராம் கட்டமைப்பில் அவ்வப்போது நிகழ்கிறது இந்த புத்துணர்ச்சி காலத்தில் மின்தேக்கிகள் ரீசார்ஜ் செய்யப்படும் மற்றும் அதே நேரத்தில் டிராம் அணுக முடியாத இடமாகும் அதற்கு பதிலாக டிராமில் லோட் அல்லது ஸ்டோர் செயல்பாடுகள் மட்டும் இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் செயல்படும் இப்போது நாம் குறிப்பிட்டுள்ளபடி டிராம்கள் வரிசைகளில் அமைக்கப்பட்டிருக்கின்றன எனவே ஒவ்வொரு முறையும் ஒரு குறிப்பிட்ட நினைவக இருப்பிடத்தை உண்மையில் படிக்க விரும்பினால் முழு வரிசையும் செயல்படுத்தப்பட்டு பல்வேறு மின்தேக்கிகளில் சார்ஜ் சேமிக்கப்படுகிறது சேமிக்கப்பட்டதிலிருந்து பின்னர் இந்த சார்ஜ் வரிசை இடையகத்திற்கு நகலெடுக்கப்படுகிறது வரிசை இடையகத்திலிருந்து பின்னர் அது கேச் நினைவுகள் மற்றும் செயலிகள் உள்ளிட்ட கணினியின் பல்வேறு கூறுகளுக்கு நகரும் இப்போது இந்த நேரத்தில் நினைவுகள் மேலும் மேலும் சிக்கலானதாக மாறியதை குறித்து உண்மையில் அளவீடு செய்ய வேண்டும் மற்றும் டிராம்கள் அதிக அடர்த்தியான நினைவுகளைக் கொண்டிருக்கும் இதன் விளைவாக ஒரு டிராமில் இருக்கும் அத்தகைய வரிசைகளின் எண்ணிக்கை உண்மையில் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் குறைந்து வருகிறது இப்போது இந்த அளவிடுதலின் ஒரு விளைவு என்னவென்றால் இந்த வரிசைகளுக்கு இடையிலான இடைவெளியும் குறைந்துவிட்டது மேலும் ஒவ்வொரு வரிசையிலும் உள்ள கலங்கள் வரிசைகளுக்கு இடையிலான சார்ஜ் காரணமாக செயல்படுவதால் மற்றும் வரிசைகளுக்கு இடையிலான இடைவெளியும் குறைந்து வருவதால் இந்த பல்வேறு வரிசைகளுக்கு இடையில் அதிக மின்காந்த குறுக்கீடு ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த செயல்முறை தான் ரோஹம்மரில் பயன்படுத்தப்பட்டுள்ளது ரோஹம்மர் பாதிப்பு உண்மையில் காட்டியது என்னவென்றால் டிராமில் ஒரு குறிப்பிட்ட வரிசையை தொடர்ந்து அணுகினால் இந்த தொடர்ச்சியான நினைவக அணுகல் உண்மையில் அண்டை வரிசைகளை பாதிக்கும் எனவே இங்கே எடுத்துக்காட்டாக ஒரு குறிப்பிட்ட வரிசையை நாம் தொடர்ந்து அணுகியுள்ளோம் அது அருகிலுள்ள வரிசைகளில் சேமிக்கப்பட்ட சார்ஜை பாதிக்கக்கூடும் இதற்குக் காரணம் வரிசையின் மின்னழுத்தத்தை தொடர்ச்சியாக நிலைநிறுத்துவது அருகிலுள்ள வரிசைகளைத் கட்டாயப்படுத்தி மிக விரைவாக சார்ஜை கசிய வைக்கிறது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் அருகிலுள்ள வரிசைகள் உண்மையில் புதுப்பிப்பு காலத்தை விட மிக வேகமாக சார்ஜை கசிய வைக்கிறது இதன் விளைவாக அருகிலுள்ள வரிசைகளில் உள்ள சில செல்கள் சிதைந்து போகக்கூடும் அவற்றில் உள்ள தரவு உண்மையில் மாற்றப்படலாம் இது ஒரு ரோஹம்மர் தாக்குதல் எவ்வாறு செயல்படும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு இது அனிமேஷன் மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட வலைத்தளத்திலிருந்து எடுக்கப்பட்டது தாக்குபவர் டிராமில் குறிப்பிட்ட வரிசைகளை புதுப்பிப்பு காலத்தில் தொடர்ந்து அணுகுவார் அப்போது அந்த செயலாளனது அண்டை வரிசைகளை பாதிக்கும் மற்றும் அண்டை வரிசைகளில் உள்ள தரவை மாற்றுவதற்கு கட்டாயப்படுத்தும் எனவே இந்த பச்சை மற்றும் சிவப்பு தொகுதிகளால் இது இங்கு குறிப்பிடப்படுகிறது தாக்குதல் நடத்தியவர் சட்டப்பூர்வமாக அணுகுவதை பச்சை தொகுதி காட்டுகிறது அதே நேரத்தில் டிராமில் ரோஹம்மரிங் காரணமாக தூண்டப்பட்ட மின்கசிவின் விளைவை சிவப்பு தொகுதி காட்டுகிறது ஆகவே நம்மால் அடைய முடிந்த விஷயம் என்னவென்றால் நினைவக இருப்பிடங்களை மிக அதிக விகிதத்தில் அணுகுவதன் மூலம் அருகிலுள்ள வரிசைகளை மாற்ற முடிந்தது மற்றும் நினைவகத்தில் சேமிக்கப்பட்ட தரவின் சேமிப்பை மாற்றி அமைப்பதால் இது மிகவும் ஆபத்தானது எடுத்துக்காட்டாக இந்த குறிப்பிட்ட வரிசையில் இயக்க முறைமை குறிப்பிட்ட தரவு நம்மிடம் உள்ளது என்று சொல்லலாம் எடுத்துக்காட்டாக ஒரு குறிப்பிட்ட பக்க அட்டவணையைப் பற்றி கூறலாம் மேலும் பக்க அட்டவணையை கர்னலால் மற்றும் பயனர் நிரல்களால் மட்டுமே அணுக முடியும் இப்போது அருகிலுள்ள வரிசைகளின் ரோஹம்மரிங் மூலம் பிழையைத் தூண்டுவதன் மூலம் பக்க அட்டவணையின் உள்ளடக்கங்களை மாற்ற முடியும் எடுத்துக்காட்டாக பயனர் நிரல்களால் கூட அணுகக்கூடிய கர்னலுக்கான ஒரு பக்கத்தை நாம் மாற்ற முடியும் ஒரு பொதுவான ரோஹம்மேர்டு நிரல் இது போன்ற வடிவத்தில் தான் இருக்கும் இந்த மூல குறியீட்டை பார்ப்பதன் மூலம் நீங்கள் இது எங்கிருந்து கடன் வாங்கப்பட்டது என்பதை அறியலாம் இது ஒரு சிறிய சுழற்சியைக் கொண்டிருக்கும் மற்றும் இது டிராமின் ஒரு குறிப்பிட்ட வரிசையை குறி வைக்கும் நாம் இந்த வரிசையில் x மற்றும் y ஐ குறிவைத்து இந்த வரிசைகளில் நினைவக அணுகல்களை கட்டாயப்படுத்துகிறோம் இந்த குறிப்பிட்ட நினைவக இருப்பிடத்தின் உள்ளடக்கங்கள் இங்கே காட்டப்பட்டுள்ளபடி ஈஎஎக்ஸ் பதிவேட்டில் மற்றும் ஈபிஎக்ஸ் பதிவேட்டில் ஏற்றப்படுகின்றன என்பதை நினைவில் கொள்வோம் கேச் நினைவகத்திலிருந்து x மற்றும் y உடன் தொடர்புடைய தரவைப் பறிக்க சிஎல்பிளஷ் அறிவுறுத்தல்கள் x86 அமைப்புகளால் ஆதரிக்கப்படுகின்றன எனவே இந்த லோடு வழிமுறைகளின் போது டிராம்கள் எப்போதும் அணுகப்படுவதை இது உறுதி செய்யும் மேலும் உண்மையில் லோடு வழிமுறைகள் கேச் நினைவுகளிலிருந்து தரவைப் பெறாது டிராமிற்கு இடமாற்றங்களை வரிசைப்படுத்த எம்பெண்ஸ் அறிவுறுத்தல் பயன்படுத்தப்படுகிறது எனவே இந்த சிறிய அறிவுறுத்தல்கள் மிக அதிக விகிதத்தில் மீண்டும் மீண்டும் செய்யப்படுகின்றன இதனால் டிராமில் வரிசைகளுக்கு தொடர்ச்சியான அணுகல் ஏற்படுகிறது முந்தைய அனிமேஷன்களில் டிராமின் புதுப்பிப்பு காலத்தை விட மிக வேகமான விகிதத்தில் செய்வதை நாம் கண்டிருப்பதால் அருகிலுள்ள வரிசைகள் சார்ஜை இழந்து பிழைகளை உருவாக்கும் மற்றும் அருகிலுள்ள வரிசைகளுக்கும் இந்த பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த தாக்குதல்கள் உண்மையில் பலவிதமான தாக்குதல்களைச் செய்ய பயன்படுத்தப்பட்டுள்ளன எடுத்துக்காட்டாக இந்த தாக்குதல்கள் ஜாவாஸ்கிரிப்டில் எழுதப்பட்டுள்ளன மற்றும் இந்த தாக்குதல்களை வைத்து ரூட் சலுகைகளைப் பெற வலை பயன்பாடுகளை கட்டாயப்படுத்தலாம் மற்ற தாக்குதல்களான ராம்பேஜ் தாக்குதல்கள் மற்றும் கிளிட்ஜ் தாக்குதல்களை விரிவாக காண்போம் ரோஹம்மரைக் கண்டுபிடித்ததிலிருந்து பல தீர்வுகள் முன்மொழியப்பட்டுள்ளன எனவே இந்த தீர்வுகள் வன்பொருள் மட்டத்தில் பல்வேறு மட்டங்களில் செய்யப்பட்டுள்ளன இப்போது டிராம்கள் தாக்குதல்கள் குறைவான விகிதத்தில் நடைபெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன மேலும் புதுப்பிப்பு வீதத்தை அதிகரிப்பது அதிநவீன பிழை திருத்தும் நுட்பங்களைச் சேர்ப்பது போன்ற விஷயங்கள் வன்பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளன உண்மையில் இதை செய்வதற்கு இந்த தீர்வுகளை கவனித்துக்கொள்ள வேண்டும் இதேபோல் இயக்க முறைமையில் உள்ள நுட்பங்கள் டிராம் பகிர்வு செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்துவதோடு அல்லாமல் உணர்திறன் மற்றும் உணர்திறன் இல்லாத தரவு ஆகியவை டிராமில் அருகில் வைக்கப்படவில்லை என்பதையும் உறுதி செய்கின்றன நவீன செயலிகளில் இருக்கும் கவுண்டர்கள் போன்றவற்றைப் பயன்படுத்தி டிராமின் பயன்பாட்டு முறைகளை அடையாளம் காண்பதோடு மட்டுமல்லாமல் இது ரோஹம்மர் போன்ற எந்த தாக்குதல்களையும் தடுக்கப் பயன்படுகிறது எனவே தாக்குதலுக்கான குறியீட்டை பதிவிறக்கம் செய்யலாம் நன்றி